பூமியின் மேற்பரப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்தைத் தொடர்ந்து ஒரு நாளைக்கு m2 க்கு கிலோவாட் மணிநேரத்தில் சூரிய மின்கடத்தா மற்றும் ஆற்றலை மதிப்பிடுவதற்கு பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியையும் அது தொடர்பான அளவுருக்களையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நான் பூமியை சுருக்கமாக மதிப்பாய்வு செய்வேன் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் சூரிய இன்சோலேஷனை மதிப்பிடுவதற்கு கணிதத்திற்குச் செல்வதற்கு முன் மைய பார்வை புள்ளி மற்றும் அதனுடன் தொடர்புடைய அளவுருக்கள் உறிஞ்சியில் பூமி மற்றும் சூரியன் இரண்டிலிருந்தும் நன்கு அகற்றப்படுவதைக் கவனியுங்கள் பூமி ஒரு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் சூரியனைச் சுற்றி வருவதை அவர் காண்பார் இது போன்றது நீள்வட்டத்திற்குள் சூரியனின் நிலை மற்றும் பூமி இந்த நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது பூமியை இப்படி நிலைநிறுத்துவோம் இது பூமத்திய ரேகை மற்றும் இது துருவ அச்சு வாக்கெடுப்பு அச்சு செங்குத்து இருந்து 23120 க்குள் சாய்ந்திருப்பதைக் கவனியுங்கள் பூமி சூரியனைச் சுற்றி வருவதால் அதன் வாக்கெடுப்பு அச்சுகளைப் பற்றி தொடர்ந்து சுழன்று கொண்டிருக்கிறது இந்த நூற்பு விளைவுதான் பகல் மற்றும் இரவு நேர விளைவுகளை வழங்கப் போகிறது இப்போது இந்த நிலை மார்ச் 21 அன்று நிகழ்கிறது என்று சொல்லலாம் இதைப் பற்றி நான் பின்னர் பேசுவேன் ஆனால் இப்போது சொல்லலாம் இந்த நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 21 அன்று இது நிகழ்கிறது இப்போது பூமி தொடர்ச்சியாக சுழன்று இந்த பாதையில் நீள்வட்ட பாதையில் நகர்கிறது அது இந்த நிலைக்கு வருகிறது என்று சொல்லலாம் இந்த நிலையில் பூமியின் அதே சாய்ந்த அச்சுடன் சுழலும் மற்றொரு படத்தை மீண்டும் குறிப்பேன் இது ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 21 அன்று நிகழ்கிறது காலப்போக்கில் மேலும் முன்னேறி பூமி இந்த பாதையை எடுத்து பின்னர் இங்கே மற்றொரு முக்கியமான புள்ளியை அடைகிறது அது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 21 ஆம் தேதி நிகழ்கிறது நிச்சயமாக சில இலக்கியங்கள் செப்டம்பர் 22 அல்லது செப்டம்பர் 23 என்று கூறுகின்றன ஆனால் எளிதில் நினைவுகூர நான் அதை செப்டம்பர் 21 அன்று வைத்திருப்பேன் பின்னர் மேலும் செல்லும்போது இது மற்றொரு முக்கியமான புள்ளி என்பதை நீங்கள் காண்பீர்கள் பூமியின் மற்றொரு படத்தினால் இதை நான் குறிப்பேன் இது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 21 அன்று நிகழ்கிறது மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 இந்த நிலைகள் உத்தராயணங்கள் என்று அழைக்கப்படுகின்றன ஏனெனில் சூரியன் பூமத்திய ரேகை விமானத்தில் இருப்பதால் அது நேரடியாக பூமத்திய ரேகைக்கு ஏற்ப உள்ளது பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியை நான் உங்களுக்குக் காண்பிக்கும் போது சூரியன் பூமத்திய ரேகை விமானத்துடன் தன்னை இணைத்துக் கொள்வதையும் இந்த இரண்டையும் இணைக்கும் இந்த கோடு உத்தராயணக் கோடு என்றும் அழைக்கப்படுகிறது இப்போது இந்த நிலை கோடைகால சங்கிராந்தி என்று அழைக்கப்படுகிறது வடக்கு அரைக்கோளத்திற்கு இது ஜூன் 21 அன்று நிகழும் மிக நீண்ட நாள் மற்றும் சூரியன் வடக்கு அரைக்கோளத்தை நோக்கி மேலும் சீரமைப்பதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் கோடு 23 மற்றும் 12 0 அட்சரேகை வழியாக செல்கிறது இது புற்றுநோயின் வெப்பமண்டலமாகும் மேலும் தெற்கு அரைக்கோளத்தில் இது குளிர்காலம் அதேபோல் இந்த பக்கத்தில் இது குளிர்கால சங்கிராந்தி என்று அழைக்கப்படுகிறது இது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 21 ஆம் தேதி நிகழ்கிறது மேலும் சூரியன் இந்த வரியுடன் தன்னை இணைத்துக் கொள்வதை நீங்கள் காண்கிறீர்கள் அங்கு அது தெற்கு அரைக்கோளத்தில் 23 மற்றும் அரை டிகிரி கொண்ட கேப்ரிசியோவின் அட்சரேகை வெப்பமண்டலத்தைத் தொடுகிறது எனவே இது தெற்கு அரைக்கோளத்திற்கு கோடைகாலமாகவும் வடக்கு அரைக்கோளத்திற்கு குளிர்காலமாகவும் இருக்கும் இரண்டு சங்கிராந்தி புள்ளிகளை இணைக்கும் கோடு கோடைகால சங்கிராந்தி மற்றும் குளிர்கால சங்கிராந்தி ஆகியவை இந்த சங்கிராந்தி கோடு என்று அழைக்கப்படுகின்றன மேலும் இரண்டு உத்தராயணங்களை இணைக்கும் கோடு உத்தராயண வரி என்று அழைக்கப்படுகிறது கூடுதல் நிலப்பரப்பு சூரிய இன்சோலேஷன் மிகவும் நிலையானது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன் இது 1 33 முதல் 1 41 கிலோவாட் மீ 2 வரை வேறுபடுகிறது எனவே பொதுவாக பூமியின் இந்த நிலைகளுக்கு நீள்வட்ட சுற்றுப்பாதையில் பின்வரும் இன்சோலேஷன் மதிப்புகள் ஒரு தரவு மதிப்புகள் கிடைக்கின்றன எனவே குளிர்கால சங்கிராந்தி புள்ளியில் இது 1 41kW m2 ஆகவும் கோடைகால சங்கிராந்தி புள்ளியில் 1 33 kW m2 ஆகவும் இருக்கும் செப்டம்பர் உத்தராயணத்தில் இது 1 36 கிலோவாட் மீ 2 ஆகவும் மார்ச் உத்தராயணத்தில் இது 1 38 கிலோவாட் மீ 2 ஆகவும் உள்ளது வெளிப்படையாக நீள்வட்ட சுற்றுப்பாதையின் வடிவமும் பூமிக்கு சூரியனுக்கு அருகில் இருப்பதும் இந்த சிறிய மாற்றத்தை இன்சோலேஷனின் மதிப்பில் கொண்டு வந்திருக்கும் இந்த பார்வையில் உறிஞ்சி பூமியிலோ அல்லது சூரியனிலோ இல்லை அவர் இந்த இரு கிரக உடல்களிலிருந்தும் விலகி இருக்கிறார் பூமியின் மேற்பரப்பில் ஒரு கட்டத்தில் தனிமைப்படுத்தப்படுவதைப் பெறுவதற்காக பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியை நோக்கி செல்வோம் எங்களிடம் துருவ அச்சுகள் உள்ளன துருவ அச்சுகள் செங்குத்திலிருந்து 23 மற்றும் அரை டிகிரியில் சாய்ந்தன எனவே அதை மாற்றி துருவ அச்சுகளை செங்குத்தாக மாற்ற முயற்சிப்போம் இது பூமியை மையமாகக் கொண்ட மறுஆய்வு புள்ளிக்கு சிறந்த காட்சிப்படுத்தலை வழங்கும் எனவே முழு உருவத்தையும் நாம் 23 மற்றும் அரை டிகிரிகளால் சாய்க்கும்போது பூமிக்கான துருவ அச்சு செங்குத்தாகத் தோன்றுவதை நீங்கள் காண்கிறீர்கள் இது பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியின் அடிப்படையாக மாறும் இப்போது பூமி சற்று விரிவடைந்தது இது போன்றது உங்களிடம் பூமத்திய ரேகை உள்ளது இது புற்றுநோயின் வெப்பமண்டலம் மற்றும் மகரத்தின் வெப்பமண்டலம் பூமி அதன் துருவ அச்சுகளைப் பற்றி சுழலும் இப்போது இந்த வரியைக் கவனியுங்கள் இங்குள்ள கோடு பூமியின் மையத்தில் சேர்கிறது எனவே கோடு பூமியின் மையத்தில் சூரியனின் மையத்தில் இணைகிறது இப்போது அதுதான் இந்த வரி மற்றும் ஜூன் 21 அன்று அது ஒரு நபருக்குத் தோன்றுகிறது பூமியில் சூரியனைப் போலவே பூமியும் இந்த நிலையில் உள்ளது பின்னர் நீங்கள் சென்று குளிர்கால சங்கிராந்தியைப் பார்த்தால் அது தெற்கு அரைக்கோளத்தில் சூரியன் சீரமைக்கப்படுவதைக் காணலாம் எனவே சூரியன் கீழே நகர்ந்தது போல் தெரிகிறது இது பூமியின் மையத்துடன் இந்த பாணியில் சீரமைக்கப்பட்டுள்ளது மற்றும் அது பூமியின் மேற்பரப்பை மகரத்தின் வெப்பமண்டலத்தில் 23 12 0 அட்சரேகையில் வெட்டுகிறது மற்றும் இரு உத்தராயணங்களுக்கும் சூரியன் இந்த பாணியில் பூமத்திய ரேகை விமானத்துடன் தன்னை இணைத்துக் கொள்கிறது எனவே பூமியில் நிற்கும் ஒரு நபருக்கு பூமத்திய ரேகையில் இங்கே நிற்கும் நபர் என்று சொல்லலாம் ஆண்டுதோறும் சூரியன் இந்த பாணியில் நகர்கிறது போல் தோன்றும் ஆக ஜூன் 21 இது வடக்கு அரைக்கோளத்தில் 23 ½0 வடக்கில் மேற்பரப்பை வெட்டும் அதிகபட்ச புள்ளியை எட்டியிருக்கும் இது புற்றுநோயின் வெப்பமண்டலமாகும பின்னர் கீழே நகரும்போது இது செப்டம்பர் 21 ஆம் உத்தராயணத்தை அடைகிறது இது பூமத்திய ரேகை விமானத்துடன் சீரமைக்கப்படுகிறது பின்னர் இது தொடர்கையில் இது டிசம்பர் 21 குளிர்கால சங்கிராந்தியை அடைகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் இது தெற்கு அரைக்கோளத்திற்கு கோடைக்காலம் பின்னர் இது தொடர்ந்து மேலே செல்லும்போது இது மீண்டும் சூரியனை மேலே நகர்த்தத் தொடங்குகிறது மற்றும் மார்ச் 21 ஆம் உத்தராயணத்தை அடைகிறது எனவே சுழற்சி ஆண்டுதோறும் மீண்டும் நிகழ்கிறது இப்போது இது பூமியை மையமாகக் கொண்ட பார்வை என்று அழைக்கப்படுகிறது இது பூமியின் மேற்பரப்பில் உள்ள எந்த அட்சரேகைகளிலும் இன்சோலேஷனைக் கணக்கிடுவதற்குப் பயன்படுத்துவோம் நான் இங்கு அறிமுகப்படுத்த விரும்பும் ஒரு முக்கியமான கோணம் பூமத்திய ரேகைக்கும் பூமியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் சேரும் கோடுக்கு இடையேயான கோணம் அதாவது இந்த கோணம் இந்த கோணம் வீழ்ச்சி என்று அழைக்கப்படுகிறது இது symbol என்ற குறியீட்டால் குறிக்கப்படுகிறது this இதை நினைவில் கொள்ளுங்கள் δ அல்லது சரிவு என்பது பூமத்திய ரேகை விமானத்திற்கும் பூமியின் மையத்திற்கும் சூரியனின் மையத்திற்கும் சேரும் கோடு எந்த நேரத்திலும் எந்த நாளிலும் எந்த ஆண்டும் நடக்கும் எனவே சரிவு கோணம் பிளஸ் 23 ½ 0 முதல் கழித்தல் 23 ½ 0 வரை மாறுபடும் பூமியை மையமாகக் கொண்ட பார்வை புள்ளியிலிருந்து சரிவுக்கான மாதிரியைப் பார்ப்போம் எனவே இது பூமியாக இருக்க வேண்டும் இது துருவ அச்சு இது துருவ அச்சு பற்றி சுழன்று கொண்டிருக்கிறது மற்றும் ஆண்டு முழுவதும் சூரியனின் தருணம் இந்த பாணியில் இருப்பதைக் கண்டோம் சூரியன் ஒரு உயரத்தை அடைகிறது அங்கு பூமியின் மையத்தில் சேரும் கோடு மற்றும் சூரியன் 23 50 ஐ அட்சரேகை வடக்கில் வெட்டுகிறது இது புற்றுநோயின் வெப்பமண்டலமாகும் பின்னர் சூரியன் குளிர்கால சங்கிராந்தி புள்ளிக்கு மாறும்போது அது மகரத்தின் அட்சரேகை வெப்பமண்டலத்தை வெட்டுகிறது 23 ½0 தெற்கு மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 21 ஆகிய தேதிகளில் இது உத்தராயணமாகும் இப்போது இங்கே ஒரு தன்னிச்சையான புள்ளியைக் கவனியுங்கள் சூரியன் ஒரு நாளில் இந்த நிலையில் சூரியனை இணைக்கும் கோடு மற்றும் பூமி இங்கே சிவப்பு நிறத்தில் குறிக்கப்படுகிறது இந்த கோணம் δ என அழைக்கப்படுகிறது இது சரிவு ஆகும் எனவே இது மாறி மற்றும் இந்த வளைவில் சூரியன் நகரும்போது δ இன் மதிப்பு மாறிக்கொண்டே இருக்கும் இது இங்கு அதிகபட்ச மதிப்பை 23 50 ஆக அடைகிறது குறைந்தபட்ச மதிப்பு இதற்கு ஒத்ததாக இருக்கும் அது 23 50 இன் சரிவு மதிப்பாக இருக்கும் ஏனெனில் இது பூமத்திய ரேகை விமானத்திலிருந்து கடிகார திசையில் செல்கிறது இப்போது இந்த மாறி δ க்கு ஒரு மாதிரியைப் பெறுவது எப்படி எனவே நீங்கள் சூரியனின் இயக்கத்தைப் பார்த்தால் இப்போது உத்தராயணத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் மார்ச் 21 ஆம் தேதி இங்கே தொடங்குகிறது என்று கூறுகிறது பின்னர் மேலே செல்கிறது ஜூன் 21 பின்னர் கீழே வரத் தொடங்குகிறது செப்டம்பர் 21 பின்னர் இன்னும் கீழே செல்கிறது டிசம்பர் 21 வரும் மீண்டும் மார்ச் 21 வரை எனவே இந்த இயக்கம் ஒரு சுழற்சி இது ஒரு சைன் அலைக்கு ஒத்திருக்கிறது 1 செயல்பாட்டிலிருந்து 1 முதல் 365 வரையிலான நாள் எண்ணின் ஆண்டு செயல்பாட்டின் காலத்தின் செயல்பாடாக δ செயல்பாட்டைப் பார்த்தால் இது சைன் அலைக்கு மிக நெருக்கமான ஒற்றுமையைக் கொண்டுள்ளது எனவே ஒரு நல்ல மாதிரி சைன் செயல்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் நாம் சிறிது இடத்தை உருவாக்குவோம் அதை மேலே தள்ளுவோம் இதனால் எங்களுக்கு இங்கே சிறிது இடம் இருக்கிறது இதை மேலே தள்ளுவோம் சரி இப்போது δ என எழுதலாம் இங்கே காட்டப்பட்டுள்ளபடி 23 45 x sine 2π365 அங்கு ஜனவரி முதல் N 1 டிசம்பர் 31 அன்று N 365 இது ஒரு அனுபவ சூத்திரமாகும் இது மிகவும் நெருக்கமான துல்லியத்துடன் பொருந்துகிறது என்று தோன்றுகிறது நீங்கள் எபிமெரிஸ் தரவு அல்லது பஞ்சாங்கங்களில் காணக்கூடிய உண்மையான மதிப்புகளைப் பொறுத்து 0 1 துல்லியத்தைப் பெறலாம் δ சரிவு டிகிரிகளில் கொடுக்கப்பட்டுள்ளது ஜனவரி 1 முதல் 80 ஆம் தேதி தொடங்கி 80 வது நாள் மார்ச் 21 ஆம் தேதி ஆகும் எனவே எங்காவது உத்தராயணத்தில் இருக்கும் எனவே N 80 சைன் 0 ஆக இருக்கும்போது உங்களிடம் δ 0 இருந்தால் அது தொடங்குகிறது இங்கே N 81 82 83 ஆக அதிகரித்து வருவதால் இங்கே மேலே சென்று பின்னர் திரும்பி வந்து மார்ச் 21 ஆம் தேதி மீண்டும் இந்த இடத்திற்குத் திரும்புகிறார் எனவே நாம் மாற்றிய சைன் அலை N 80 இது 0 இந்த கட்டத்தில் தொடங்கி உத்தராயணத்தில் செப்டம்பர் உத்தராயணத்தில் உள்ளது